முன்னதாக ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டமின் சில அடிப்படை அம்சங்களைப் பற்றி நாம் விவாதித்தோம் ரியல் டைம் டாஸ்க் செட்யூலர் ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டமின் முக்கிய பகுதியாகும் சில ரியல் டைம் பணிகளை திட்டமிடுவதற்கான வழிமுறைகளை நாம் பார்த்துக்கொண்டிருந்தோம் கிளாக் ட்ரீவன் செட்யூலர்களுடன் ஒப்பிடும்போது ஈவன்ட் ட்ரீவன் செட்யூலர் அதி நவீனமானது ரேட் மோனோடோனிக் அல்காரிதம் வெவ்வேறு நடைமுறை சூழ்நிலைகளில் பயனுள்ளதாக இருக்கின்றது பணிகள் சுயாதீனமானவை என்று கருதி டெட்லைன் மோனோடோனிக் அல்காரிதம் எளிமைப்படுத்தப்பட்டது மேலும் அவற்றின் பணி காலம் மற்றும் டெட்லைன் ஒரே மாதிரியாக இல்லாததால் அவை வளங்களைப் பகிர்ந்து கொள்ளாது ரேட் மோனோடோனிக் அல்காரிதம் ஜெனரலைசேஷன் விவாதத்திற்குப் பிறகு இந்த அசம்சன் தளர்த்தப்படும் ரியல் டைம் அப்ளிகேஷன்களை டிசைனிங் மற்றும் இம்பிளிமெண்டிங் செய்வதில் அடிக்கடி நிகழும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் மிகவும் கிரிட்டிக்கல் ஆன சில பணிகள் மிக உயர்ந்த ரெபெட்டிஷன் ரேட் அல்லது மிகக் குறைந்த பீரியட் கொண்டிருக்கக்கூடாது லெஸ் கிரிட்டிக்கல் அல்லது நான் கிரிட்டிக்கல் ஆனால் அதிக ரெபெட்டிஷன் ரேட் கொண்ட பிற பணிகள் இருக்கலாம் ஆனால் ரேட் மோனோடோனிக் ப்ரையாரிட்டி அசைன்மென்ட் காரணமாக அதிக பிரீ கொன்சி கொண்ட பணிக்கு அதிக ப்ரையாரிட்டி அளிக்கிறது மேலும் இந்த அசைன்மென்ட் மூலம் ஹய் கிரிட்டிக்கல் பணி கூட லோ ப்ரையாரிட்டியை பெறக்கூடும் ஆகவே லெஸ் கிரிட்டிக்கல் பணி டிலே ஆகும் போதெல்லாம் ஹய் கிரிட்டிக்கல் பணி தனது டெட்லைனை தவறவிடக்கூடும் இதற்கு ஒரு எளிய தீர்வு கிரிட்டிக்கல் பணியின் ப்ரையாரிட்டியை உயர்த்துவதாகும் ஆனால் இது லியு லெஹோஸ்கியின் கிரை டிரியன் Liu Lehoczky's criterion படி அனைத்து முடிவுகளையும் பொருத்தமற்றது ஆகிவிடும் டாஸ்க் கிரிட்டிக்கலிட்டிஸ் டாஸ்க் ப்ரையாரிட்டியில் இருந்து வேறுபட்டு இருந்தால் மற்றும் ப்ரையாரிட்டிகள் சரி செய்யப்பட்டால் அது ரேட் மோனோடோனிக் ப்ரையாரிட்டி அசைன்மென்ட்டை மீறுகிறது இதன் காரணமாக ரேட்மோ னோடோனிக் அனாலிசிஸ்ற்குப் பிறகு நாம் பெற்ற முடிவுகள் உண்மையாக இருக்காது இந்த சூழ்நிலையை சமாளிக்க 1989 ஆம் ஆண்டில் ஷா மற்றும் ராஜ்குமார் ஆகியோரால் பீரியட் டிரான்ஸ்ஃபர்மேசன் டெக்னிக் முன்மொழியப்பட்டது பின்வருபவை பீரியட் டிரான்ஸ்ஃபர்மேசன் டெக்னிக் ஆகும் அதன்படி ஒரு நீண்ட பீரியட் கொண்ட ஒரு கிரிட்டிக்கல் டாஸ்க் அதன் ப்ரையாரிட்டியை உயர்த்துவதற்கான அளவைப் பொறுத்து பல சிறிய சப் டாஸ்க்களாக பிரிக்கப்படும் அதன் ப்ரையாரிட்டியை உயர்த்த விரும்பினால் அதை நாம் பல சப் டாஸ்க்குகளாக பிரிக்கிறோம் புதிய சப் டாஸ்க்குகலின் பீரியட் மற்ற பணிகளை விட குறைவாகிறது நம்மிடம் ஒரு டாஸ்க் Ti உள்ளது மற்றும் அதை மிக முக்கியமான பணி என கருதி அதை k சப் டாஸ்க்குகளாக பிரிக்கிறோம் இவ்வாறு ஒவ்வொரு சப் டாஸ்க்குகளுக்கும் எக்சீக்யூசன் டைம் ஆகிறது அங்கு ei என்பது Ti பணிக்கான எக்சீக்யூசன் டைம் மற்றும் di என்பது இந்த ஒவ்வொரு சப் டாஸ்க்கின் டெட்லைன் ஆகும் எனவே இது இறுதியில் ஆகிறது கோடோ அல்லது பணியோ எதுவும் மாற்றப்படவில்லை இது ரேட் மோனோடோனிக் தடையை மீறாமல் நமது பகுப்பாய்விற்கு உதவ மட்டுமே செய்யப்படுகிறது இதனால் ரேட் மோனோடோனிக் பகுப்பாய்வு நுட்பங்களைப் பயன்படுத்தலாம் k சப் டாஸ்க்குகளாக பிரிக்கப்பட வேண்டிய பணிகளை நாம் பரிசீலித்து வருகிறோம் பின்னர் இந்த பணியின் ப்ரையாரிட்டி அதிகரிக்கிறது ஆனால் அனைத்து சப் டாஸ்க்களின் டோட்டல் எக்சீக்யூசன் டைம் ஆக்சுவல் டைமிக்கு சமமாக உள்ளது எடுத்துக்காட்டாக நம்மிடம் டாஸ்க் T1 இருப்பதாகக் வைத்து கொள்ளுங்கள் அதன் பீரியட் 20 மில்லி விநாடி மற்றும் அதற்கு எக்சீக்யூசன் டைம் 5 மில்லி விநாடிகள் தேவைப்படுகிறது T2 டாஸ்க் பீரியட் 30 மில்லி விநாடி மற்றும் அதன் எக்சீக்யூசன் டைம் 8 மில்லி விநாடிகள் தேவைப்படுகிறது ரேட் மோனோடோனிக் ப்ரையாரிட்டி அசைன்மென்ட்ஸ்டில் T1 அதிக ப்ரையாரிட்டி ஆகவும் T2 குறைந்த ப்ரையாரிட்டி ஆகவும் ஒதுக்கப்படும் T2 ஒரு கிரிட்டிக்கல் டாஸ்க் மற்றும் T1 நான் கிரிட்டிக்கல் என்று வைத்துக் கொள்ளுங்கள் சில காரணங்களால் T1 டிலே ஆகிவிட்டாலும் T2 அதன் டெட்லைன்ஐ தவற விடக்கூடாது என்று நாம் விரும்புகிறோம் அவ்வாறான நிலையில் நாம் T2 ஐ கிட்டத்தட்ட 2 சப் டாஸ்க்குகளாக T2a ஆகப் பிரிக்கிறோம் மேலும் இதை ஹய் ரெபெட்டிஷன் ரேட் ஆனால் குறைந்த எக்சீக்யூசன் டைம் கொண்ட ஒரு சப் டாஸ்க்கு என கருதலாம் அதாவது T2 ஐ T2a ஆகப் பிரித்துள்ளோம் அதன் எக்சீக்யூசன் டைம் 4 மற்றும் டெட்லைன் 15 மில்லி விநாடி ஆகும் ஓவர் ஆல் டாஸ்க் கேரக்டரிஸ்டிக் மாறவில்லை ஒவ்வொரு 30 மில்லி விநாடிகளிலும் அதன் எக்சீக்யூசன் டைம் ஆக 8 மில்லி விநாடிகள் உள்ளன நமது அனாலிசிஸ் நோக்கங்களுக்காக T1 ஐ விட T2 பணிக்கு அதிகமாக இருக்கும் ப்ரையாரிட்டி அளித்துள்ளோம் மேலும் எக்சீக்யூசன் டைம் ம் 4 என்றும் டெட்லைன் 15 என்றும் கருதுகிறோம் இந்த அசம்சன் உடன் ரேட் மோனோடோனிக் அனாலிசிஸ் முடிவுகளை நாம் இன்னும் பயன்படுத்தலாம் முன்னதாக நாம் பீரியாடிக் டாஸ்கில் மட்டுமே கவனம் செலுத்தினோம் பின்வருபவை ரேட் மோனோடோனிக் ப்ரையாரிட்டி அசைன்மென்ட் மூலம் ஏபிரியாடிக் மற்றும் ஸ்போரடிக் டாஸ்க்குளை கையாளுகின்றன மற்றும் அவற்றின் பீரியட் அடிப்படையில் டிசைன் டைமில் ப்ரையாரிட்டிகள் ஒதுக்க படுகின்றன ஏபிரியாடிக் மற்றும் ஸ்போரடிக் டாஸ்க்குகள் ராண்டம் ஆக நிகழ்கின்றன பீரியாடிக் ஆக நிகழவில்லை சில தோராய கால இடைவெளியில் நிகழ்கின்ற பீரியாடிக் டாஸ்க் என்று இவற்றை மதிப்பிட முடியாது ஏனெனில் ஸ்போரடிக் டாஸ்க்குகள் பர்ஸ்ட் ஆகக்கூடும் அவ்வாறாக பர்ஸ்ட் ஆகும்போது மேலும் அவற்றிற்கு நாம் அதிக ப்ரையாரிட்டி அசைன் செய்தால் அவற்றைவிட லோ ப்ரையாரிட்டி டாஸ்க்குகள் தங்களது டெட்லைனை இழக்கும் மேலும் ஏபிரியாடிக் மற்றும் ஸ்போரடிக் டாஸ்க்குகள் நிகழாதபோது நாம் தேவையில்லாமல் கணினியை அண்டர் லோட் செய்கிறோம் இந்த சூழ்நிலையை சமாளிக்க பீரியாடிக் சர்வர் டெக்னிக் முன்மொழியப்பட்டது அதற்கு முன் ஸ்போரடிக் டாஸ்க்குகள் பற்றிய சில அம்சங்கள் பின்வருமாறு 2 வகையான ஸ்போரடிக் டாஸ்க்குகள் உள்ளன ஒரு சில பணிகள் அதிக ப்ரையாரிட்டி கொண்டவை எடுத்துக்காட்டாக எமர்ஜென்சி ஈவண்ட் ஆன ஃபயர் டிடக்ஷன் ரிப்போர்ட் செய்யப்பட்டால் ஃபயர் கண்டிஷன்ஸ் ரிப்போர்ட் செய்வதற்கும் வாட்டர் ஸ்பிரிங்லர் தொடங்குவதற்கும் ஒரு டாஸ்க்யைத் தொடங்க வேண்டும் இது மிகவும் அரிதாக நிகழும் ஒரு ராண்டம் ஈவன்ட் ஆனால் ஹய் ப்ரையாரிட்டி ஈவன்ட் இது டிலே ஆகிவிடக் கூடாது ஆனால் நான் கிரிட்டிக்கல் பணிகள் சில ஸ்போரடிக் டாஸ்க்குகளை இருக்கலாம் எடுத்துக்காட்டாக தேவைப்படும் போது ஒரு முறை செய்யப்படும் நான் கிரிட்டிக்கல் பணி ஆன ரிசல்ட் லாகிங் இது போன்ற நான் கிரிட்டிக்கல் டாஸ்க்குகளை செயல்படுத்துவதில் சிறிது டிலே ஏற்படலாம் அல்லது லாங் ரெஸ்பான்ஸ் டைம்ங்களை பொறுத்துக் கொள்ளலாம் ஓவர்லோட் சூழ்நிலையில் பேக்ரவுண்ட் ஜாப்ஸ் வேறுபடலாம் ஆனால் எமர்ஜென்சி ஈவன்ட் போன்ற ஹய் ப்ரையாரிட்டி பணிகளுக்கு ஒருவர் ரேட் மோனோடோனிக் பிரேம் வொர்க்கில் எக்சீக்யூட் செய்ய முடியும் மற்றும் ஹய் ப்ரையாரிட்டி பணிகளாக நிகழ்த்தி பின்னர் அதன் டெட்லைன் ஐயும் பூர்த்தி செய்ய முடியும் மிகவும் வெளிப்படையான வழி இந்த ஹய் ப்ரையாரிட்டி ஸ்போரடிக் டாஸ்க்குகளை ஏபிரியாடிக் டாஸ்க்குகளாக மாற்றுவதாகும் எடுத்துக்காட்டாக ஃபயர் அலாரம் கையாளுதல் பணி இருந்தால் இந்த பணியைக் கையாள்வதில் அனுமதிக்கப்படும் மேக்ஸிமம் டெட்லைன்ஐ கண்டறிய வேண்டும் பின்னர் அதை பீரியாடிக் டாஸ்க் என கருத்தில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவற்றின் பீரியட் டெட்லைன்க்கு சமமாக இருக்கும் இது ஏற்றுக் கொள்ளக்கூடியதே ஆனால் இதுபோன்ற பல வகையான பணிகள் மிகவும் அரிதாகவே நிகழ்கின்றன ஆனால் அவை ஹய் ப்ரையாரிட்டி கொண்டவை இந்த எளிய தீர்வைப் பயன்படுத்தினால் ஒரு டிசைன் ப்ராப்ளம் இருக்கக்கூடும் நமது சிஸ்டம் மிகவும் அண்டர்லோடு ஆகிவிடும் இங்கு எழுந்திருக்கும் கேள்வி என்னவென்றால் இந்த ஸ்போரடிக் டாஸ்க்குகளை சிறந்த முறையில் கையாள முடியுமா என்பதுதான் நான் கிரிட்டிக்கல் டாஸ்க்குகளான பேக்ரவு ண்ட் டாஸ்க்குகளை கையாள்வது பற்றி பார்ப்போம் ரேட் மோனோடோனிக் பிரேம் வொர்க்கில் பேக்ரவுண்ட் டாஸ்க்குகளை எளிதாக கையாள முடியும் CPU ஐடில் ஐ இயக்க ரியல் டைம் ஹய் ப்ரையாரிட்டி பணிகள் இல்லாத போதெல்லாம் ரியல் டைம் பணிகளை ஒரு கியூவில் வைத்திருப்பதன் மூலமும் ரேட் மோனோடோனிக் ஷெட்யூலிங்கு கீழ் பயன்படுத்துவதன் மூலமும் எப்போது வேண்டுமானாலும் ரேட் மோனோடோனிக் பிரேம் வொர்க்கில் பேக்ரவுண்ட் டாஸ்க்குகளை எளிதில் கையாள முடியும் இதனால் நமக்கு மற்றொரு ஃபிஃபோ செட்யூலர் கிடைக்கிறது ஏபிரியாடிக் டாஸ்க்குகள் கியூ படுத்தப்பட்ட இடத்தில் அது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அதாவது ஃபிஃபோ கியூவில் லோ ப்ரையாரிட்டி டாஸ்க்குகளைச் செய்கிறது இந்த பணிகள் எப்போது செயல்படுத்தப்படும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை ஆனால் CPU கிடைக்கும்போது மற்றும் பிற ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க்குகள் இயங்காதபோதும் ஃபிஃபோ செட்யூலர் செயலில் இறங்கி ஏபிரியாடிக் டாஸ்க்குகளை செய்யத் தொடங்குகிறது பீரியாடிக் டாஸ்க்குகள் வந்தவுடன் ஏபிரியாடிக் டாஸ்க்குகள் பிரீஎம்ட் செய்யப்படுகின்றன எனவே பேக்ரவுண்ட் டாஸ்க்குகளை கையாள்வது எளிதாகிறது ஏபிரியாடிக் டாஸ்க்குகளை கையாள ரேட் மோனோடோனிக் ஸ்கேட்யூலர் உடன் கூடுதலாக நாம் ஒரு ஃபிஃபோ செட்யூலர் பயன்படுத்துகிறோம் பின்வருவது எவ்வாறு ஹய் ப்ரையாரிட்டி கொண்ட ஸ்போரடிக் டாஸ்க்குகளை மிகவும் திறமையாகக் கையாள்வது பற்றியது ஆகும் ஒவ்வொரு ஹய் ப்ரையாரிட்டி ஸ்போரடிக் டாஸ்க்கும் பீரியாடிக் டாஸ்க் என கருதப்படுகிறது அவற்றின் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பீரியட் டெட்லைன் உடன் சமமாகக் கருதப்படுகிறது முதலில் பீரியாடிக் சர்வர் பற்றி பார்ப்போம் இது ஹய் ப்ரையாரிட்டி டாஸ்க் ஆகும் மேலும் அவற்றுடன் தொடர்புடைய டெட்லைன் கொண்ட பல ஸ்போரடிக் டாஸ்க்குகளை கையாளுகிறது மற்றும் இதன் பீரியட் அது கையாளும் வெவ்வேறு ஸ்போரடிக் டாஸ்க்குகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது அனுமானம் என்னவென்றால் ஸ்போரடிக் டாஸ்க்குகள் மிகவும் அரிதாகவே நிகழ்கின்றன என்பதே ஆகும் எடுத்துக்காட்டாக ஃபயர் ஹேண்ட்லிங் ஈவண்ட் இதனால் ஒரு குறிப்பிட்ட பீரியாடிக் சர்வர் பல ஸ்போரடிக் டாஸ்க்குகளை கையாள முடியும் ஏனெனில் எந்த நேரத்திலும் ஒரு டாஸ்க்கு மட்டுமே நிகழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் பல பீரியாடிக் சர்வர் கொண்ட ஒரு டிசைன் கொண்டிருக்கலாம் மேலும் அதற்கு டிசைன் கன்சிடரேஷன்கள் உள்ளன நாம் சிமிளர் கேரக்டரிஸ்டிக்ஸ் கொண்ட பல்வேறு ஸ்போரடிக் டாஸ்க்குகளை கிளப் செய்து அவற்றை ஒரு குறிப்பிட்ட பீரியாடிக் சர்வருக்கு ஒதுக்கியுள்ளோம் மற்றொரு பீரியாடிக் சர்வர் வேறு சிமிளர் கேரக்டரிஸ்டிக்ஸ் கொண்ட பணிகளைக் கையாளுகிறது பீரியாடிக் சர்வர் நடைமுறை முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு அவற்றின் நுட்பத்தில் நிறைய முன்னேற்றங்கள் நிகழ்ந்துள்ளன ஸ்டேட்டிக் சர்வர்ஸ் மற்றும் டைனமிக் சர்வர் சர்வர்ஸ் உள்ளன ஸ்டேட்டிக் சர்வர்களுக்கு ஸ்டேட்டிக் ப்ரையாரிட்டிகள் உள்ளன டைனமிக் சர்வர்ஸ் டைனமிக் ப்ரையாரிட்டிகளைக் கொண்டிருக்கின்றன செட்யூலரில் எப்பொழுதெல்லாம் லாக்ஸ் டைம் அல்லது ஸ்லாக் டைம் ஏற்படுகிறதோ அப்பொழுது சிலாக்ஸ்டீலர் பயன் படுத்துகிறோம் ஒரு FIFO செட்யூலர் போல இது செயலில் இறங்கி நிலுவையில் உள்ள எந்த பேக்ரவுண்ட் ஜாப்ஸ்களையும் செயல்படுத்துகிறது போலிங் சர்வர் டிபரபல் சர்வர் ப்ரையாரிட்டி எக்ஸ்சேஞ்ச் சர்வர் மற்றும் ஸ்போரடிக் சர்வர் போன்ற பல வகையான ஸ்டேட்டிக் சர்வர் உள்ளன ஸ்போரடிக் சர்வர் போசிக்ஸ் ரியல் டைம் ஸ்டாண்டர்ட்ஐ ஆதரிக்கும் ஒன்றாகும் போலிங் சர்வர் அவற்றில் எளிமையானது ப்ரையாரிட்டி எக்ஸ்சேஞ்ச் சர்வர் மற்றும் ஸ்போரடிக் சர்வர் போலிங் சர்வரின் மேம்பாடுகள் ஆகும் போலிங் சர்வர் ஒரு பீரியாடிக் டாஸ்க் ஆகும் மேலும் இதற்கு ரேட் மோனோடோனிக் அல்காரிதம் படி ப்ரையாரிட்டி அளிக்கப்படுகிறது இந்த போலிங் சர்வரின் பீரியட் அது கையாளும் ஸ்போரடிக் டாஸ்க் கேரக்டரிஸ்டிக்ஸ் அடிப்படையில் தீர்மானிக்க படுகிறது ஆனால் ஒரு சிம்பிள் சர்வர் உடன் ஒப்பிடும்போது பீரியாடிக் சர்வர் மீண்டும் மீண்டும் ரிப்பீட் செய்கிறது மேலும் CPU இருந்து ஸ்போரடிக் டாஸ்க் இல்லாவிட்டாலும் இது CPU நேரத்தை ஐடில் செய்கிறது ஒரு போலிங் சர்வர் தன்னை சஸ்பெண்ட் செய்வதின் மூலம் மற்ற டாஸ்க்குகளை எக்சீக்யூட் செய்ய முடியும் ஆனால் போலிங் சர்வர் இன்வகேஷன் போது ஸ்போரடிக் டாஸ்க் இருந்தால் போலிங் சர்வர் ஒரு நேரத்தை Ts க்கு அழைக்கும் போது இது போலிங் சர்வரின் பீரியட் ஆப் ரிப்பெட்டிஷன் என்றாகிறது பின்னர் அது es நேரம் வரை சேவை செய்கிறது போலிங் சர்வர் த்திற்கு ஒரு காலம் Ps என்றும் செயல்படுத்தல் நேரம் es ஆக உள்ளது ரேட் மோனோடோனிக் அனாலிசிஸ் போது போலிங் சர்வரின் யூட்டிலைசேஷன் என்று கருதுகிறோம் ஒரு போலிங் சர்வர் மூலம் நாம் ஸ்போரடிக் பணிகளைக் கையாளும்போது ஸ்கேட்யூல் எபிலிட்டி அனாலிசிஸ் சுலபமாகிறது போலிங் சர்வர் எக்சீக்யூசன் டைம் ம் es மற்றும் பீரியட் Ps என கொண்ட ஒரு டாஸ்க் என்று நாம் கருதுகிறோம் ஆனால் ஒவ்வொரு அக்கரன்ஸ் போதும் இயங்குவதற்கு போதுமான ஸ்போரடிக் டாஸ்க் இல்லாததாலும் லோ ப்ரையாரிட்டியை கொண்ட பிற பணிகளின் ஸ்கேட்யூல் எபிலிட்டியாலும் பின்னர் போலிங் சர்வர் குறைகிறது ஸ்கேட்யூல் எபிலிட்டி அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம் ஒவ்வொரு எக்சீக்யூசன் டைம் cs அல்லது es என்று குறி இடப்படுகிறது இங்கு cs குறியீடு பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு Ps நேரத்திற்கும் தேவைப்படுகிறது போலிங் சர்வர் காரணமாக யூட்டிலைசேஷன் ஆகிறது மற்ற அனைத்து டாஸ்க்கிர்க்கும் அது என்றாகிறது எனவே போலிங் சர்வர் உட்பட அனைத்து பணிகளுக்கும் டோட்டல் யூட்டிலைசேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ்பிரஷன் மூலம் வழங்கப்படுகிறது n மற்ற டாஸ்க்குகள் இருந்தால் மேலும் 1 போலிங் சர்வர் இருந்தால் நம்மிடம் மொத்தம் n 1 டாஸ்க்குகள் உள்ளன நாம் லியு லேலேண்ட் ஃபார்முலாவில் என்று பயன்படுத்துகிறோம் இது சேட்டிஸ்பை ஆகும் வரை போலிங் சர்வர் உடன் மற்ற டாஸ்க்குகலும் ஸ்கேட்யூலபில் ஆக மாறும் ஆனால் டெட்லைன் பிக்ஸ் செய்வது அல்லது ஸ்போரடிக் டாஸ்க்குகளின் டெட்லைன் வழங்குவதே பின்னர் எழும் முக்கிய கவலை ஆகும் போலிங் சர்வர் இன் பீரியட் பிக்ஸ் செய்ய ஒரு பொதுவான இன்டியூஷன் என்னவென்றால் போலிங் சர்வர் பீரியட் முடிந்ததும் ஒரு ஸ்போரடிக் ஈவண்ட் உடைய வர்ஸ்ட் கேஸ் ஏற்படுகிறது என்பதே ஆகும் இதனால் போலிங் சர்வர் இந்த ஸ்லாட்டை எக்சீக்யூசன்க்கு பெறுகிறது ஆனால் அது நிறைவடைவதற்கு முன்பு ஸ்போரடிக் டாஸ்க் நிகழ்கிறது இந்த டைம் ஸ்லாட்டில் ஸ்போரடிக் டாஸ்க்கை வழங்க முடியாது ஏனெனில் இது இறுதியில் நிகழ்ந்துள்ளது Ps நேரத்திற்குப் பிறகு போலிங் சர்வர் பெறும் அடுத்த ஸ்லாட்டில் மட்டுமே இதை எடுத்துக்கொள்ள முடியும் ஆனால் பின்னர் இந்த போலிங் சர்வர் பீரியட்இல் இருந்து டைம் இன்ஸ்டன்ஸ் 0 கிடைக்காமலும் போகலாம் அது உடனடியாக சர்வு செய்யப்படாமலும் போகலாம் எனவே இது Ps பீரியட் முன்பே ரேட் மோனோடோனிக் செட்யூலர் ஆல் வழங்கப்படும் எனவே அது எங்கும் இருக்கக்கூடும் ஆகவே ஸ்போரடிக் டாஸ்க் எக்சீக்யூசன் டைம் ca தேவைப்பட்டால் மற்றும் ca cs ஆக இருந்தால் அதை ஒரு இன்ஸ்டன்ஸ் இல் போலிங் சர்வர் ஆல் வழங்க முடியும் ஆகையால் இந்த வர்ஸ்ட் கேஸ் இல் டெட்லைன் 2P ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் ஏனெனில் 1P இங்கே தவற விடப்படுகிறது பின்னர் அதை எக்சீக்யூசன் செய்ய டைம் ஸ்லாட் பெறும் அடுத்த பீரியட்இல் மட்டுமே அதை எடுத்துக் கொள்ள முடியும் ஆனால் அது உடனடியாக எடுத்துக் கொள்ளப்படும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை அது பீரியட் இறுதியிலோ அல்லது முடிவிலோ எடுக்கப்படலாம் எனவே டெட்லைன் 2P ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் அல்லது P ஐ டெட்லைன் உடைய பாதிக்கும் குறைவாகவே கொள்ளலாம் போலிங் சர்வருக்கு பீரியட் ஒதுக்க அது சர்வு செய்ய வேண்டிய அனைத்து ஸ்போரடிக் டாஸ்க்குகளையும் நாம் கவனிக்கிறோம் லோ டெட்லைன் கொண்டிருக்கும் டாஸ்க் கண்டுபிடிக்கப்பட்டு பின்னர் அதில் பாதியை நாம் எடுத்துக்கொள்கிறோம் போலிங் சர்வரின் ஒரு பீரியட் இருக்க வேண்டும் அது ஒரு ஷார்ட்டஸ்ட் டெட்லைன் கொண்ட ஸ்போரடிக் டாஸ்க் உடைய டெட் லைனில் பாதியை விட குறைவானதாக இருக்க வேண்டும் ரியல் டைம் டாஸ்க் இடையில் ரிசோர்ஸ் ஷேரிங் பற்றி பார்ப்பதற்கு முன்பு மேலும் சில சிக்கல்களைப் பார்ப்போம்